பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வணக்கம் பி விஸ்வநாதன் இவர் சென்னை ஐ யில் பேராசிரியராகப் மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் பெரும்பாலான மேற்படிப்பு மாணவர்களை அறிவார் பல புத்தகங்களை எழுதியவர் அவர் கெமிஸ்ட்ரில் வினையூக்கி மற்றும் ஆற்றல் பகுதிகளில் மிகவும் முக்கியமான நிபுணர் மிகவும் திறமையான நிபுணர் நமது நாட்டின் விஞ்ஞான வளர்ச்சிக்கு பல வழிகளில் அவர் பங்களித்திருக்கிறார் பல முக்கிய குழுக்களுக்கு உதவுகிறார் அதில் என்ன திட்டங்களுக்கு நிதியளிக்க வேண்டும் என்று முக்கிய முடிவுகள் எடுக்கிறார் வினையூக்கின் பகுதியில் நிதி நடவடிக்கைகள் பார்த்து ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட குழுவில் பணியாற்றினார் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிபுணர் இவர் அவரது ஆராய்ச்சி பகுதிகள் எலெக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மற்றும் வினையூக்கம் ஆகியவை ஆகும் எரிபொருள் செல்கள் பேட்டரிகள் மற்றும் ஹைட்ரஜன் சேமிப்பு போன்ற பகுதிகளை 35 ஆண்டுகளாக உள்ளடக்கியது அவர் வழிகாட்டலின் கீழ் பல மாணவர்கள் எம் டி முடித்திருக்கிறார்கள் தேசிய தொழிற்துறைகளில் பல நிறுவனங்களில் மிகவும் முக்கியமான பதவிகளை வகிக்கிறார் அவர் நம்முடன் மகிழ்ச்சியுடன் இணைத்துள்ளார் நம்மிடம் அவர் வேதியியல் ஆராய்ச்சியில் அனைவருக்கும் பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது நிச்சயம் என்று நான் நம்புகிறேன் எங்களுடன் சேருவதற்கு நன்றி சார் பேராசிரியர் பி விஸ்வநாதன் நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பொறியியல் துறையில் உள்ளதைப் போன்றே இதைத் தொடங்குகிறேன் அறிவியலின் கீழ் வேதியல் துறை மிக நீண்ட காலமாக வேரூன்றியுள்ளது இத்துறையில் ஆராய்ச்சிக்கான பாரம்பரிய பகுதிகள் இன்னும் இருக்கின்றனவா பேராசிரியர் பி விஸ்வநாதன் ஆம் பழையதாக இருக்கும் கெமிஸ்ட்ரி இரண்டு வகைகள் உள்ளன இன்றும் அது இன்றியமையாததாக இருக்கிறது அவற்றுள் ஒன்று ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தொகுப்பு ஆகும் ஆனால் இன்று இது வேதியியல் கலவையல்ல ரசாயனங்கள் எனவே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அல்லது தொழில்துறை வேதியியல் என்று கூட பொருளாதார ரீதியாக ஒருங்கிணைக்கப்படலாம் இரண்டாவது விஷயம் விஞ்ஞானம் தானே இன்று அதன் கட்டம் மாறிவிட்டது வழக்கமான வழிகளில் விஞ்ஞானம் அடிப்படை பிரச்சினைகளைக் கவனித்துக் கொண்டிருந்தது இன்று விஞ்ஞானிகள் பொருட்கள் பொருள் வழிமுறைகளை வழங்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் செல்போன் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் இது க்ளைலைட் ரெசோனேட்டர்ஸ் எனப்படும் பொருள் இது பவர்சட்கிட் எளிய பொருள் ஆகும் எனவே இந்த வகை பொருட்கள் குறிப்பிட்ட பண்புகளுடன் வடிவமைக்கப்பட வேண்டும் மின்கடத்தா மாறிலி குறிப்பிட்ட மதிப்பாக இருக்க வேண்டும் மின்கடத்தா மாறிலி வெப்பநிலைக் குணகம் மிகவும் குறைவாக இருக்க வேண்டும் இந்த உதாரணங்களில் ஒன்று நீங்கள் சூரிய மின்கலங்கள் வழியாக செல்கிறீர்கள் இன்று சூரிய சக்திகள் சிலிக்கான் சூரிய மின்கலங்களின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றன ஆனால் சிலிக்கான் ஒரு மிக முக்கியமான பொருளாகவும் விலை உயர்த்தவையாகவும் இருக்கிறது எனவே புதிய சூரிய பொருட்களின் வடிவமைப்பு வருகிறது வெள்ளி அடிப்படையிலான சூரிய மின்கலங்கள் மற்றும் இது போன்ற விஷயங்கள் மலிவானவை உற்பத்தி செயல்முறையில் செலவின வெள்ளி அதைவிட அதிக விலையாக இருக்கலாம் ஆனால் சூரிய மின்கல உற்பத்தியில் அது சிலிக்கான் சூரிய மின்கலங்களை விட மலிவாக இருக்கக்கூடும் ஆகையால் இன்றைய கெமிஸ்ட்ரி ல் நீங்கள் எடுத்த எதையுமே எரிசக்தி பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சேர்த்தது என்று நான் கூறுவேன் இவை கெமிஸ்ட்ரி முறையில் உருவாகி வரும் மூன்று முக்கிய பகுதிகள் ஆகும் ஆனால் செயற்கை பயோகெமிஸ்ட்ரி ல் அல்லது செயற்கை கனிம வேதியியல் போன்றவை வாடிக்கையாளர் பகுதி அவை இன்னமும் முக்கியமானவையாக இருக்கின்றன உதாரணமாக செயற்கை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் படைப்புகள் ஒரு அரண்மனை போன்றது ஆனால் அது ஒரு செங்கல் மற்றும் சாம்பல் அல்ல கெமிஸ்ட்ரி ல் ஒரு அரண்மனை இவை அனைத்தும் புதிய தலைமுறை பொருள்கள் அவை பல நன்மையும் பல தொழில்களில் அவை பயன்படுத்தக்கூடிய பயன்பாடும் உள்ளன உதாரணமாக இன்று நீங்கள் எண்ணெய் தொழிலை எடுத்துக் கொண்டால் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் என்பது பிரதான தயாரிப்பு ஆகும் இந்த பொருட்கள் காரணமாக மாற்றங்கள் நடைபெறுகின்றன முன்னர் இந்த உயிர்ச்சத்துக்கள் தற்போது சோப்புப் பொருள்களை இந்த எம் ஓ எப் களையும் பயன்படுத்தின அவை முக்கியமாக நுண்துகள்களைப் பயன்படுத்துகின்றன இப்போது நாம் ஏன் இதைப் பயன்படுத்துகிறோம் என்றால் இப்போது சுத்திகரிப்பு என்பது கீழேயுள்ள அடித்தளத்தை அடிப்படையாகக் கொண்டது என்றால் மேலே உள்ள கச்சாவை நாம் எடுத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் நீ கீழே செல்லும்போது நீண்ட மெல்லிய ஹைட்ரோ கார்பன்கள் வெடிக்கப்பட வேண்டும் முன்னதாக அது நீண்ட சங்கிலி அல்ல 30 40 கார்பன் அணுக்கள் இப்போது 100 200 கார்பன் அணுக்கள் எனவே வெடிப்பு அல்லது சுத்திகரிப்பு அந்த முழுமையான பொருட்களின் மீது கச்சா எண்ணை உற்பத்தி செய்வதாகும் இந்த திடப்பொருள்கள் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே இது புதிய தலைமுறை அதே வழியில் ஆற்றல் மாற்றம் மற்றும் ஆற்றல் சேமிப்பு இந்த இரண்டு புதிய பகுதிகள் இப்போது சேமிப்பகம் மற்றும் வேதியியல் மாற்றம் மிக முக்கியமான பிரச்சனையாகும் பொருளாதாரம் சமமாக இருக்க பெட்ரோலிய கச்சா எண்ணெய் சேமித்து வைக்க வேண்டும் உதாரணமாக எரிபொருள் என்றால் நீங்கள் ஒரு காரை எடுத்துக் கொண்டால் அது 5 முதல் 100 லிட்டர் பெட்ரோல் எடுக்கும் எனவே நீங்கள் எரிபொருளை சேமித்தால் அதற்கு சமமான சேமிப்பகம் இருக்க வேண்டும் இதனால் இடைநிலை சேமிப்புக்கு பதிலாக 500 கிலோமீட்டர் அல்லது 600 கி தூரம் நீட்டிக்க முடியும் ஆற்றல் சேமிப்பிற்கான பொருட்களில் இன்றியமையாத ஆராய்ச்சி இதுவாகும் கெமிஸ்ட்ரி மற்றும் இயற்பியலில் இவை இரண்டும் உடனடி பகுதிகளாகும் மூன்றாவது விஷயம் இந்த பொருள்களை செயல்படுத்துவதற்கு தேவையான வடிவமைப்பு உதாரணமாக ஒரு திடமான பொருளை எடுத்துக் கொண்டால் 15 பக்கங்களுக்கான 10 சக்திகள் அவை அனைத்தும் செயலில் இருக்கும் வேதியியலாளர்கள் எப்போதும் மோலார் அளவைப் பயன்படுத்துவதால் இது மிக முக்கியமான விஷயம் மொலார் அளவு என்பது 23 மூலக்கூறுகளுக்கு 10 ஆகும் ஆகையால் அவற்றை எளிதில் ஆய்வு செய்யலாம் ஆனால் 12 அல்லது 10 பகுப்பாய்வு செய்ய வேண்டியிருக்கும் போது உங்கள் மோலார் செறிவுகள் நானோ மோலார் பிகோ மோலார் அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் எனவே பகுப்பாய்வு மற்றும் அடையாளம் மற்றும் அதன் கட்டமைப்பு மற்றும் அனைத்து விஷயங்கள் மிகவும் முக்கியமான பகுதி எனவே வேதியியல் ஆராய்ச்சியின் மற்றொரு முக்கியமான பகுதி பொது அறிவியல் என்று கூறுவேன் கடந்த 10 ஆண்டுகளில் நடந்துள்ள மற்றொரு அபிவிருத்தியை எவ்வாறு முன்னறிவிக்க வேண்டும் நீங்கள் ஒரு பொருளை வடிவமைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் எனவே இது இன்று ஒரு கோட்பாட்டு வேதியியல் என்றும் கணக்கிடு கெமிஸ்ட்ரி சொல்லலாம் நீங்கள் எந்த மாதிரி வழிமுறையை விரும்பினாலும் மாதிரியான கெமிஸ்ட்ரி என்னவென்று வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் கெமிஸ்ட்ரி கணிப்பு இன்று ஒரு புதிய காலத்தை எடுத்துக் கொண்டது இது அடர்த்தியான செயல்பாட்டு கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது அடர்த்தியான செயல்பாட்டுக் கோட்பாடு அடிப்படையிலிருந்தே எடுக்கிறது உதாரணமாக ஹைட்ரஜன் ஏன் H2 ஆக இருக்கிறது ஏனென்றால் ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானின் மற்றொரு இணை ஹைட்ரஜன் மற்றொரு இணை எலக்ட்ரானுடன் ஒருங்கிணைகிறது எனவே ஹைட்ரஜன் அணு இயல்பான சூழலில் ஹைட்ரஜனைக் கொண்டிருக்க முடியாது ஆனால் ஹைட்ரஜன் மூலக்கூறு ஆற்றலைக் காட்டிலும் குறைவாக இருப்பதால் அது ஹைட்ரஜன் மூலக்கூறாக மட்டுமே இருக்கும் எனவே அதே வழியில் நாம் இப்போது பொருட்களை இந்த விஷயத்தை செய்ய முடியும் பழைய நாட்களில் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை மிகவும் சிறியது 10 20 இருக்கலாம் 100 இருக்கலாம் எனலாம் ஆனால் இன்று உதாரணமாக நீங்கள் உலோக கரிம சட்ட வேலைகள் ஆயிரக்கணக்கான அணுக்கள் இருக்கும் ஆகையால் நாம் ஆற்றல் குறைக்க வேண்டும் மற்றும் அவற்றை கணிக்க வேண்டும் எனவே இது அடர்த்தியான செயல்பாட்டுக் கோட்பாடு அல்லது தன்னியக்க எரிபொருள் கோட்பாடு அல்லது கணக்கீடுகளால் செய்யப்படுகிறது ஆனால் சமீபத்திய காலங்களில் அடர்த்தி செயல்பாட்டுக் கோட்பாடு கெமிஸ்ட்ரி வல்லுநர்களால் கணக்கிடுதலும் புரிந்துணர்வுடனும் சம்பந்தப்பட்ட காலத்தின் காரணமாக இந்த பிற காரணிகளால் இயங்க முடிகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் பி விஸ்வநாதன் தன்னியக்க கோட்பாடு ஒரு கணிசமான கணிதத்திற்கு தேவைப்படுகிறது இந்த அடர்த்தி செயல்பாட்டுக் கோட்பாடு மட்டும்தான் ஆனால் மற்ற தோராயமாக்கங்கள் உள்ளன எனவே இந்த கோட்பாடு விஷயத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது மற்றும் பல கெமிஸ்ட்ரி ஆய்வகங்கள் இப்போது அவற்றின் பொருள்களுக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதைப் பற்றிய பிரச்சினையை எதிர்கொள்கின்றன எனவே இங்கு என்ன நடந்தது என்பது கெமிஸ்ட்ரி விஞ்ஞானம் ஒரு புதிய திருப்பத்தை எடுத்துக் கொண்டால் நீங்கள் நல்ல செயற்கை கெமிஸ்ட்ரி நிபுணர்களாக இருந்தால் போதுமானதாக இல்லை அவற்றை ஆய்வு செய்யக் கருவிகளைப் பயன்படுத்துவது போதுமானதல்ல ஆனால் அவற்றை நீங்கள் முன்கூட்டியே கணிக்க முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் எனவே இன்று கெமிஸ்ட்ரி ஆராய்ச்சியில் மாற்றம் ஏற்படுவதாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிறைய விவரங்களை நீங்கள் கூறியுள்ளீர்கள் என நினைக்கிறேன் பாரம்பரிய ஆராய்ச்சி பகுதிகள் இந்த நாட்களில் கெமிஸ்ட்ரி ல் தலைகீழாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் பல்வேறு நிறுவனங்களில் இருந்து வரும் கெமிஸ்ட்ரி துறை M S மற்றும் PhD பட்ட மாணவர்கள் எதிர்கொள்ளும் குறிப்பிடத்தக்க சவால்கள் உள்ளன என்று பார்க்கிறீர்கள் தத்துவார்த்தக் கற்றல் அல்லது அனுபவ ரீதியான அனுபவங்கள் உங்களுக்குத் தெரிந்தவர்களிடம் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா பேராசிரியர் பி விஸ்வநாதன் ஆமாம் இந்தியச் சூழலில் இது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் நான் சொன்னது போல அனாலிசிஸ் இன்று அணு அளவில் இருக்க வேண்டும் முன்னர் பகுப்பாய்வு மில்லி மோலார் அல்லது மைக்ரோ மோலாரில் இப்போது இல்லை நாம் ஒற்றை அணுக்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் உதாரணமாக இன்று எக்ஸ் பி எஸ் அல்லது யூ பி எஸ் அல்லது வேறு எந்த நுட்பத்தையோ கிடைக்கக்கூடிய இந்த வகை நுட்பங்கள் அனாலிசிஸ்ம் ஆய்வுக்குரிய அணுகுமுறையாக இருக்க வேண்டும் அணு அளவிலான புலனுணர்வு அமைப்பு எனவே இந்த அறிவு இந்திய பல்கலைக்கழகங்களில் கிடைக்காது ஆகையால் ஆராய்ச்சிக்கு வரும் மாணவர்கள் அவற்றைப் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் இன்றைய ஆராய்ச்சியில் போட்டியிடக்கூடிய மாணவர்கள் இந்த நுட்பங்களைப் பயன்படுத்தி மிக உயர்ந்த தாக்கங்கள் கொண்ட பத்திரிகைகளில் வெளியிட வேண்டும் வேறு வழி இல்லை நான் சொன்னது போலவே லாகுனா கோட்பாடு பல பல்கலைக்கழகங்களில் கணினி வசதிகள் மிக அதிகமாக இல்லை எனவே அவர்கள் இந்த விஷயங்களை கற்றிருக்க மாட்டார்கள் அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தாலும் கூட உண்மையான அர்த்தத்தில் அவற்றைப் பயன்படுத்த முடியாமல் போகலாம் ஏனென்றால் நல்ல நிரலாக்க மாணவர்கள் இல்லாத காரணம்தான் இரண்டாவது விஷயம் நான் மாணவர்களை மாற்றிவிட்டேன் என்று சொல்லமாட்டேன் கடந்தகால மாணவர்கள் மிகவும் புத்திசாலித்தனம் உடையவர்கள் தற்போதுள்ள மாணவர்கள் புத்திசாலித்தனமானவர்கள் என்பது அல்ல அந்த அளவுகோல் அல்ல இன்று இங்கே இருக்கும் அளவுகோல் மாணவர்களுக்கான கவன சிதைவு உங்களுக்கும் எனக்கும் உள்ள கவன சிதைவுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகமாக உள்ளது அதனால்தான் மாணவர் அவர்களின் கவனத்தை திசைதிருப்பும்போது அவர்கள் ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த முடியாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கவனம் செலுத்துவது குறைவு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இது பொதுவாக பேசப்படுகிறது பேராசிரியர் பி விஸ்வநாதன் இது பிரதிபலிக்கும் விஸ்வநாதன் இப்போது மாணவர்கள் கொஞ்சம் பின்னால் உள்ளனர் ஆனால் மற்றபடி மாணவர்களின் திறமை அதே தான் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் கம்ப்யூட்டரைப் அவர்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்துவதற்குப் பதிலாக படிப்பதற்கு கம்ப்யூட்டரைப் பயன்படுத்தலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் ஆனால் வேதியியலில் கணிப்பொறிப் பயன்பாடு குறைவான அளவிற்கு மட்டுமே உள்ளது அது மேம்படுத்தப்பட வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பொதுவாக மக்கள் கணக்கீட்டு அர்த்தத்தில் அதைப் பயன்படுத்துவதில்லை பேராசிரியர் பி விஸ்வநாதன் இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் தேடல் கருவி அவர்கள் இலக்கியம் மிகவும் அதிகமாக இருப்பதால் கூகிள் மற்றும் பலவற்றை பயன்படுத்த முடியும் இப்போது அது போதாது ஏனென்றால் நான் உங்களிடம் சொல்லியிருந்தாலும் சமீபத்தில் நான் கார்பன் டை ஆக்சைடு எரிபொருள் பற்றி எழுதுகிறேன் கார்பன் டை ஆக்சைடு தயாரிக்க எரிபொருள்கள் மற்றும் இரசாயனங்கள் பயன்படுத்தப்படலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தலைகீழ் செயல்முறை விஸ்வநாதன் ஆமாம் இதன் அர்த்தம் நாம் சுழற்சியை மூடுகிறோம் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த இலக்கியம் மகத்தானது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் நாம் உற்பத்தி மட்டத்தில் இன்னும் வெற்றி பெறவில்லை என்றாலும் சில மூலக்கூறுகளை மாற்றியமைக்க வெற்றி பெற்றிருக்கிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் சில மூலக்கூறுகள் வேதியியல் பயன்களைப் பயன்படுத்துபவையாகும் CO2 ஆகும் ஆனால் இந்த அறிவு அவர்களுக்குத் தெரிந்திருக்க வேண்டும் பின்னர் அவர்கள் சவாலை எடுத்துக் கொண்டு அவற்றைச் செய்ய முடியும் இது ஒரு எடுத்துக்காட்டு இன்னொரு எடுத்துக்காட்டு ஏற்கெனவே சொன்ன எரிபொருள் செல்கள் எரிபொருள் செல்கள் விஷயத்தில் பிரச்சனை எலக்ட்ரோடு எரிபொருள் எரிப்பு மீது அல்ல ஆக்ஸிஜன் குறைப்பு என்று உள்ளது ஆகையால் முறையான ஆக்ஸிஜன் குறைப்பு எலக்ட்ரோடு வடிவமைப்பது இங்குதான் நாம் பிளாட்டினம் அடிப்படையிலான எலக்ட்ரோடு களை மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போது அவை பல பிற பொருட்களால் பயன்படுத்தப்படுகின்றன அவை ஒன்றில் ஹீடெரோ அணுவின் நைட்ரஜன் பாஸ் மற்றும் சல்பர் போரோன் மாற்று கார்பன் பொருட்களை எளிதாக ஆக்ஸிஜன் குறைப்பு எதிர்வினைக்கு பயன்படுத்தலாம் இதில் பிளாட்டினம் அதிகமாக இல்லை ஒப்பிடக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் தற்போது அது டன் ஒப்பிடத்தக்கது இது நேரத்தை பொறுத்து மேம்படுத்தப்படுவதால் அது மலிவான மின்னழுத்தமாக இருக்கும் அது ஒரு உண்மை நான் முன்பு சொன்னதுபோல் இரண்டாவது விஷயம் சேமிப்பு சேமிப்பு மிக பெரிய பிரச்சினை பேட்டரியானது பளுவானது பேட்டரிகளுக்குப் பதிலாக சூப்பர் மின்தேக்கிகள் பயன்பாடு சூப்பர் மின்தேக்கியானது ஆற்றல் மாற்றதின் ஒரு சாத்தியமான வழிமுறையாகும் ஆனால் விஷயம் கேள்விக்குரியதுதான் இப்போது நாம் பயன்படுத்தும் பொருள் கார்பன் சார்ந்த பொருட்களாக இருக்கின்றன இதையொட்டி புதுமையான முறையில் நாம் கார்பன் பொருட்களைக் கொண்டு வந்திருக்க வேண்டும் இது ஹெட்டரோ அணுக்கள் மற்றும் கட்டமைப்பு ரீதியாக அவை இன்னும் முடக்கப்பட்டுள்ளன ஒரு கார்பன் பொருட்கள் அடுக்குகளாக இருக்கும் பொருட்கள் ஒரு சூப்பர் கேப்சிட்டோர் களைப் பயன்படுத்த முடியும் ஆனால் சால்ஸ்கோஜெனீட்கள் டிசாலோகோஜெனீட்கள் சல்பர் அல்லது இவை எல்லாம் கொண்டிருக்கும் பாஸ்பரஸ்கள் எதிர்காலத்தில் இருக்கும் புதிய சூப்பர் மின்தேக்கிகளாக இருக்கும் எனவே இன்று மாணவர்கள் மரபுவழியாக உள்ள ஆராய்ச்சியை மட்டும் பாராமல் இந்த புதிய பொருள்களில் கவனம் செலுத்த வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி இன்னும் சமீபத்தில் பார்க்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருட்கள் மீது அதிகமான வாசிப்பு வேண்டும் பேராசிரியர் பி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே அங்கு உள்ளீர்கள் என்பது பற்றி நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன நேரடியாக பெட்ரோலியம் துறைகளில் தொழில் நுட்ப பயன்பாடு இருக்கக்கூடும் எனவே இந்த சூழலில் எம் டி போன்ற வகையான ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன அங்கு நீங்கள் எந்த வகையான தொழில்முறை ஆர்வத்தை ஒரு ஆராய்ச்சிக்கான செயல் திட்டத்தில் அறிவீர்கள் விஸ்வநாதன் தொழில் துறையில் சரி எங்கள் மையம் சுத்திகரிப்புத் தொழில் கையாள்வதில் இருந்து வருகிறது நான் கூறியது போல இன்று நாம் சுத்திகரிப்புத் தொழிலில் ஈடுபட்டு வருகிறோம் ஏனெனில் இந்தியாவில் சுத்திகரிப்புத் தொழில்துறை முக்கிய தொழிலாக உள்ளது ஏறக்குறைய 15 சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளன சுத்திகரிப்பு திறன் அதிகரித்தாலும் கூட கச்சா எண்ணெய்யின் அளவு கீழே உள்ளது எனவே பயனுள்ள இரசாயனங்கள் மாற்றுவது ஒரு பெரிய பிரச்சனை அது மட்டுமல்லாமல் தார் போன்ற கழிவுப்பொருள் உயர்ந்த மதிப்புடைய பொருட்கள் அல்ல சரியான அணுகுமுறையால் அவற்றின் மதிப்பை உயர்த்தலாம் இவை அனைத்தையும் ஒரு சுத்திகரிப்பு செயல்முறையை உள்ளடக்கியது சுத்திகரிப்பு செயல்முறை என்பது கச்சா எண்ணெய்யை நீங்கள் விரும்பும் மூலக்கூறுகளின் அளவுக்கு மாற்றியமைத்து மூலக்கூறுகளை மதிப்பிடுவதாகும் எனவே இது ஐசோஓமரைசேஷன் ஆக இருக்கலாம் இது கணக்கீடு ஆகும் இது பொதுவாக எதிர்வினை வேதியியல் முறையில் மிகப்பெரிய மூலக்கூறுகளான ஆய்வு தொழில் இன்று இதை வலியுறுத்துகிறது அதே போல மருந்து அங்கு மருந்து மூலக்கூறுகள் இப்போது நீங்கள் மருந்து மூலக்கூறுகள் நீங்கள் ஒரு உயர் அழுத்தம் மூலக்கூறு எடுத்து 5 முதல் 6 வழிமுறைகளை தேவை என்ன இருக்கிறது இதை பெரோஸ் வகையான பொருட்கள் பயன்படுத்தி ஒற்றை படிநிலையில் செய்யலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் ஈபி புரொபெனே அடிப்படை மூலக்கூறு ஒற்றை டிநிலையில் தொகுக்கப்படலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் இன்று அது 5 அல்லது 6 படி நிலைகளில் தயாரிக்கப்படுகிறது எனவே செலவு குறைந்துவிடும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் எனவே அதை பற்றி முக்கியமாக ஆராய்ச்சிக்கு வேண்டும் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஒரு நாளில் வெற்றி பெற முடியாது நான் ஒரு படிநிலைகளில் அதை அறிமுகப்படுத்த முடியும் என்றால் எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் ஆனால் அது சாத்தியம் பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்ய வேண்டும் எனவே இது போன்ற பல விஷயங்களை செய்ய முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்த துறைகளில் நீங்கள் நேரடியாக ஆர்வமாக உள்ளீர்கள் இது ஒரு தொடர்ச்சியான ஆராய்ச்சி திட்டம் பேராசிரியர் பி பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் மேலும் அதேபோல் நாம் ஆராய்ச்சிக் மேற்கொண்டிருந்தால் அதிகமான தொழிற்துறை தொடர்புகளும் ஏற்படலாம் முதுகலைப் பட்டதாரி மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பை மாணவர்கள் தொழில் அல்லது வேறு எந்த பதவிகளைப் பெறுகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பொதுவாக விஸ்வநாதன் நமது மையம் ஒரு விசித்திரமான இடத்தைக் கொண்டிருக்கிறது ஆனால் வேதியியல் என்றால் வேதியியல் தொழில்கள் குறிப்பாக மருந்துத் தொழில்களில் வாய்ப்புகள் காணப்படுகின்றன அவர் ஒரு பொருளியல் வேதியியலாளர் என்றால் இன்று இந்தியா ஒரு சாதகமான நிலையில் உள்ளது ஏனெனில் பல நாடுகள் இந்தியாவில் தங்கள் தலைமையிடம் கொண்டுள்ளது உதாரணமாக ஷெல் ஜி எம் ஜி ஈ வ பி ஏன் ஜி அனைத்தும் இந்தியாவில் இருப்பதால் அவை இன்னும் பல வாய்ப்புகள் உள்ளன முன்பு இந்த வகை வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைக்கவில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்தியர்கள் விஸ்வநாதன் வெளிநாட்டில் ஆராய்ச்சி நிலைகளை அல்லது வெளிநாடுகளில் வேலை பார்க்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வெளிநாட்டில் இன்று இந்தியாவில் சமமான வேலைகள் சாத்தியமாகும் அது ஒரு பிரச்சனை இல்லை வேதியியல் துறையில் அடுத்த 20 30 ஆண்டுகளில் எந்த பிரச்சனையும் பார்க்க வேண்டாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் சரி அது வேதியியல் துறையில் இருக்கும் மாணவர்களுக்கு நிறைய நம்பிக்கை தருகிறது பேராசிரியர் பி அவசியமான உத்வேகத்தில் அவர்கள் இருந்தால் அவை ஏதேனும் ஒரு பொருளுக்கு பொருத்தமாக இருக்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி எம் டி மாணவர்கள் தங்கள் குழுவுடன் வழிகாட்டியுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் பேராசிரியர் பி விஸ்வநாதன் சரி இது இந்திய கல்விக்கான முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாகும் இதை சொல்ல நான் வருந்துகிறேன் ஆனால் உதாரணமாக ஒரு உண்மை வகுப்பு அறையில் ஆசிரியர் விரிவுரைகளை வழங்குவார் அதை தாண்டி வேறு ஏதும் செய்ய நேரம் இல்லை மாணவர்கள் சந்தேகங்களை எழுப்ப வேண்டும் வெறும் சொற்பொழிவுக்கு பதிலாக படிப்புகள் கேள்வி பதில் முறையில் இருக்க வேண்டும் ஆசிரியர் விரிவுரைக்கு பதிலாக கேள்விகளை கேட்கலாம் இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் எவ்வாறு புரிந்துகொள்வது என்பது கேள்வி ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையில் பயன்படுட போகிறது எனவே வகுப்பறை 60 நிமிடங்கள் உங்கள் விரிவுரையாளர் நேரத்தில் 60 கேள்விகள் இருக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் இது இருவருக்கும் இடையில் இருக்கக் கூடியது அது இந்தியாவில் வர வேண்டிய ஒன்று பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இது இங்கு மிகவும் குறைவாக உள்ளது ஒரு மாணவர் வழிகாட்டியை எப்போதெல்லாம் சந்திக்க வேண்டும் விஸ்வநாதன் வழிகாட்டி எப்பொழுதும் இருக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எல்லா நேரத்திலும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வழிகாட்டியின் எளிதான அணுகல் மிகவும் முக்கியமானது விஸ்வநாதன் மேலும் அவர் மாணவர்களை சமமாக நடத்த வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் அவரை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வைக்கக்கூடாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் மரியாதைக்குறியவர் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் அந்த மரியாதை மட்டுமே இயல்பானதாக இருக்க வேண்டும் இது வெளியே காட்டப்படக்கூடாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இது தொடர்புபடுத்தும் திறனை அதிகப்படுத்தும் விஸ்வநாதன் மாணவர்கள் அவர்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை சொல்ல வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிச்சயமாக விஸ்வநாதன் இந்திய சூழலில் குரு ஷிஷ்யன் இருவரும் எந்த கேள்வியையும் கேட்கலாம் என்ற நிலை மறைத்துவிட்டது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி அது மதிப்பு மிக்கது விஸ்வநாதன் ஆம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இதே போல் மாணவர்களை அளவிட வெவ்வேறு வழிகள் உள்ளன மாணவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் பொதுவாக வெளியீடுகள் பிரசுரங்கள் உள்ளன நீங்கள் ஆராய்ச்சி மாணவர்களை எப்படி அளவிடுவீர்கள் பேராசிரியர் பி விஸ்வநாதன் சரி இது ஒரு உதாரணம் அம்மோனியா தொகுப்பு ஃபிரிட்ஸ் ஹேபர் அவரது முதலாளி எர்னஸ்ட் எர்னஸ்ட் இகுவேஷன் எர்னெஸ்ட் வெப்பவியக்கவியலாளர்களை வைத்து அது இயலாதது என்று கூறினார் எனவே நீங்கள் இதைச் செய்ய இயலாது ஆனால் ஹபர் அதைச் செய்தார் மேலும் பி ஸ் ப் உடன் அம்மோனியா தொகுப்பு கிடைத்தது அது நிபந்தனையல்ல அம்மோனியா தொகுப்பு அங்கு இல்லை என்றால் உலக மக்கள்தொகையானது பாதி அல்லது மூன்றில் ஒரு பங்காக இருக்கும் ஏனென்றால் அது அனைத்து மக்களுக்கும் உணவு வழங்கியுள்ளது அதனால்தான் உலக மக்கள் தொகை அதிகரித்துள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் இப்போது நாம் கேட்கும் கேள்வி CO2 விலிருந்து ரசாயனம் சாத்தியமில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் இந்த CO2 சிக்கலுக்கு நாங்கள் தந்த வழி இதுதான் ஹேபர் அம்மோனியா தொகுப்பைச் செய்ய முடிந்தால் நாம் ஏன் கார்பன் டை ஆக்சைடு க்கு ரசாயனம் செய்ய முடியாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கெமிக்கல்ஸ் பேராசிரியர் பி விஸ்வநாதன் எனவே இந்த ஆராய்ச்சியாளர்கள் உடனடியாக முடிவுகளை வழங்கவோ அல்லது கொடுக்கவோ முடியாது என்பதால் இந்த வகையான கேள்விகளுக்கு நாங்கள் மாணவர்களைக் கேட்டு ஆராய்ச்சிக்கு ஆர்வம் காட்டுகிறோம் எனவே அவர்கள் சோர்ந்துவிடக் கூடாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் அவர்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இன்றும் இந்த மாணவர்களுக்கு உந்துதல் வேண்டும் இது ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னது போல சூப்பர் கேப்சிட்டோர் கள் கார்பன் பொருட்களில் உள்ள ஹீடெரோ அணு மாற்று இப்போது அறியப்படுகிறது ஆனால் நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தபோது நைட்ரஜன் கார்பனில் மாற்றப்படக்கூடாது என்று யாரும் நினைத்ததில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் நைட்ரஜன் 5 வலென்ஸ் ஆக இருப்பதால் கார்பன் 4 வலென்ஸ் உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மதிப்பு பேராசிரியர் பி விஸ்வநாதன் எனவே அத்தகைய ஒரு திட நிலை பொருள் சாத்தியமில்லை இப்போது கூட பல திட நிலை வேதியியல் அதை ஏற்றுக்கொள்ளாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் பி விஸ்வநாதன் ஆனால் அந்த வகையான விஷயங்கள் சாத்தியம் எனவே ஒரு வழக்கத்திற்கு மாறாக சிந்திக்க முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே நீங்கள் வழக்கத்திற்கு மாறான சிந்தனை செயலிகளை தேடுகிறீர்கள் அல்லது அந்த செயல்முறைகளை தூண்டலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அந்த செயல் முறைகளை ஊக்கப்படுத்தி அவர்கள் வித்தியாசமாக யோசித்து கோண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம் இந்த விவாதத்தை முடிக்க நான் விரும்புவேன் வேதியியல் துறையில் முதுகலைப் பட்டம் அல்லது பி டி பட்டத்தில் சேரக்கூடிய ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு உங்களின் அறிவுரை என்ன பேராசிரியர் பி விஸ்வநாதன் சரி கெமிஸ்ட்ரி பொதுவாக ஒரு மூலக்கூறு வடிவமைப்பு என கருதப்படுகிறது இயற்பியல் நெறிமுறைகள் மற்றும் இயற்பியல் போன்ற ரசாயன விட மிகவும் அடிப்படை உள்ளது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னது போல் மாணவர்கள் பகுப்பாய்வு திறன்களை வளர்க்க வேண்டும் அணு திறன் மோலார் அல்லது மில்லி மோலார் அணு திறன் பெற வேண்டும் இப்போது நாம் அணு அளவிற்கு வரும் போது ஆய்வுகள் உதாரணமாக நானோ திறன் அளவுக்கு மாற்றப்பட வேண்டும் மின் வேதியியல் இப்போது அது செய்ய முடியும் இப்போது மாணவர்கள் இது போன்ற சவாலை எடுத்து மாற்ற வேண்டும் வேதியியலாளர்கள் எப்பொழுதும் கணிதத்தைப் பார்த்து பயப்படுகிறார்கள் கணிதவியலாளர்கள் அல்லாத ஒருவருக்கு கணிதம் ஒரே மொழி மட்டுமே ஆகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் பி விஸ்வநாதன் நான் 4 என்று சொல்ல விரும்பினால் 2 பிளஸ் 2 என்பது 4 என்று சொல்லலாம் எனவே அது எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அதைத் கற்றுக்கொள்ளுங்கள் விஸ்வநாதன் கணிதம் மற்ற விஞ்ஞானிகளுக்கு ஒரு மொழியாக உள்ளது அவர்கள் அவ்வாறு செய்ய முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக நமது குவாண்டம் மெக்கானிக்ஸ் மக்கள் வேதியியல் அறிஞர்களுக்குப் இரண்டாம் ஒழுங்குமுறை சமன்பாடு மற்றும் தீர்வு உடனடியாக பயிற்றுவிப்பவர்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் எனவே இந்த வகை விஷயங்களை அவர்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் கணித வெளிப்பாடுகள் அனாலிசிஸ் தீர்வுகளை பார்க்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் பின்னர் அவர்கள் நன்றாக வேலை செய்ய முடியும் எனவே நான் வேதியியல் அல்லது இயற்பியல் அல்லது இயற்கை அறிவியல் அல்லது உடல் அறிவியல் ஒரு சவாலான வேலை என்று நான் நினைக்கவில்லை இது மிகவும் பொழுதுபோக்கு மற்றும் சுவாரஸ்யமான வேலை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி விஸ்வநாதன் மாணவர்கள் இதை உணர வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வசதியாக பேராசிரியர் பி விஸ்வநாதன் பொறியியலில் ஒன்று நான் அதை மறுக்கவில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிச்சயமாக விஸ்வநாதன் நீங்கள் அதை கைகளால் செய்கிறீர்கள் என்பதால் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க் செங்கல் மற்றும் மோர்ட்டார் கொண்ட ஒரு கட்டிடத்தை உருவாக்குவதற்குப் பதிலாக மூலக்கூறுகளில் கட்டமைக்கப்படுகிறது எனவே அந்த நுண்துகள்களின் திடப்பொருள்களைப் போலவே ஒரு பொருள் மட்டுமே உள்ளது ஆகையால் அறிவியல் இன்னும் சிறப்பாக இருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அல்லது அதைப் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் மாணவர்களிடையே ஆர்வம் இருப்பதைக் காட்டிலும் சவால்களை உணரலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே ஆர்வமுள்ள ஒரு மாணவர் அதைக் கற்றுக் கொண்டால் பயத்தை நீக்கிவிட்டு அதற்கு மேலும் சிறப்பு செய்வார்கள் பேராசிரியர் பி விஸ்வநாதன் நன்றி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டமைக்கு நன்றி பேராசிரியர் பி விஸ்வநாதன் மிகவும் நன்றி